வணக்கம் நாம் சென்ற பாடத்தில் Synapses மற்றும் மூளையின் வேதியியலில் நிறுத்தினோம் எவ்வாறு நியூரான்கள் தங்களுக்குள் தகவல்களைப் பரிமாறிக் கொள்கின்றன என புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன் இப்போது நான் குறிப்பிட்ட எலக்ட்ரோ கெமிக்கல் பற்றிய பாடத்திற்கு செல்வோம் நாம் இங்கு பேசுவது மூளையின் மின்சாரம் ஆகும் நமக்கு தெரிந்த மின்சாரமானது எலக்ட்ரான்களின் ஓட்டம் ஆகும் நமது மூளையிலும் அவ்வாறான ஒரு செயல்பாடு நடக்கிறது இங்கு இரண்டு முக்கியமான நபர்களை பற்றி நாம் பேசவேண்டும் அவர்கள் Galvani மற்றும் Volta ஆவார்கள் நீங்களும் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் Volta அவர்கள்தான் Batteries ஐ மற்றும் வோல்ட் மீட்டர் ஐயும் கண்டுபிடித்தவர் ஆவார் Galvani அவர்கள் தன் தவளையை பற்றிய ஆராய்ச்சியின் போது சில தவளைகளை தோலுரித்து ஆய்ந்து கொண்டிருக்கும்போது அருகிலிருந்த live wire எதேச்சையாக ஒரு தவளையின் தசைகளை தொட அந்த தவளை துள்ளி குதித்தது இது Galvani அவர்களுக்கு ஒரு புதிய தகவலை தந்தது அதாவது தசைகளும் நரம்புகளும் மின்சாரத்தை பரிமாறும் என்பதுதான் அது உடனே அவர் ஒரு தவளையின் அருந்த நரம்பு ஒன்றினை அந்த வயரால் தொட அந்த தவளை துள்ளியது இந்த பரிசோதனையை அவர் மீண்டும் மீண்டும் செய்தார் இதன் மூலம் Galvani நம் நரம்பு மண்டலம் மின்சாரத்தை கடத்தும் என்பதை உணர்ந்தார் Volta அதனை மேலும் மெரூகு ஊட்டினார் ஆனால் அவரைப் பொறுத்தவரை விலங்குகளின் உடல் கடத்தும் மின்சாரம் சாதாரண மின்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என நினைத்தார் நீங்கள் பார்ப்பது மின்னலை அடிப்படையாகக்கொண்டு செய்யப்பட்ட பரிசோதனையாகும் இப்படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிகிறது என நினைக்கிறேன் அவர்கள் இருவரின் கோட்பாடுகளோடு புதிதாக நிறைய தகவல்களை சேர்த்தவர் Muller ஆவார் அவரைப் பொறுத்தவரை நரம்பு மண்டலம் என்பது உங்களுக்கும் வெளி உலகத்திற்குமானது நரம்பு மண்டலம் இல்லையென்றால் உங்களால் வெளி உலகத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் Visual Nerve ஐ Stimulate செய்யும்போது அல்லது கண்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது கண்களின் இமை மீது அழுத்தத்தை உணர்வீர்கள் அல்லது மனதில் கண்கள் காணும் பொருளை பற்றிய உருவம் தோன்றும் Visual Nerve ஐ Stimulate செய்யும்போது இதுதான் நடக்கும் நம் காதுகளும் இவ்வாறுதான் வேலை செய்கின்றன அதற்குண்டான நரம்புகள் வேலை செய்யும்போது நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கின்றன உங்களது Optical Nerve உங்களுக்கு எப்போதும் பார்க்க உதவி செய்கிறது உங்களது Auditory Nerve எப்போதும் கேட்க உதவி செய்கிறது அறிவியலாளர்கள் சொல்வதுபோல நமது மூளை ஒரு நெகிழி போன்றது ஓரிடத்தில் இருக்கும் நியூரான் வேறு இடத்திற்கு மாற்றும் போது அது விரைவில் அந்த இடத்திற்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது இந்த நியூரான்கள் தங்களுக்கு உண்டான கிரிட்டிக்கல் பீரியட் என்பதற்குள் தங்களின் புதிய வேலையை செய்யத் தொடங்குகின்றன அப்படி செய்யாவிடில் அந்த மனிதன் Hallucinate செய்ய தொடங்குகிறான் இந்த மாதிரி மக்கள் ஒரு பூவை கேட்கவும் ஒரு சிகப்பு நிறத்தை கேட்கவும் செய்கிறார்கள் இது Synesthasia என்று நோயாகும் பார்க்க மட்டுமே முடிகிற விஷயத்தை கேட்கவும் கேட்க மட்டுமே முடிகிற விஷயத்தில் பார்க்கவும் செய்தால் அது Synesthasia எனப்படுகிறது இது மேலும் புரிந்து கொள்ள நீங்கள் V S ராமச்சந்திரன் அவர்களின் புத்தகத்தை படிக்க வேண்டும் அவர் தன் புத்தகம் Phantom Lambule இல் Synesthasia பற்றி மிகவும் விரிவாக பேசியுள்ளார் இப்போது அடுத்த கேள்வி இந்த நியூரான்கள் எவ்வளவு வேகமாக செயல்படுகின்றன இந்த வேகத்தை நாம் அளவீடு செய்யலாம் நான் உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியை கொடுக்க நினைக்கிறேன் நீங்கள் இவ்வாறு வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு Hypothetical Mechanism மூலமாக லண்டனில் இருக்கும் Big Ben ஐ என்றால் நான் ஒரு light source கொடுக்கிறேன் என வைத்துக் கொள்வோம் அந்த லைட் சோர்ஸ் பிக் பென் மீது விழ எவ்வளவு நேரம் எடுக்கும் மேலும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 500 அடி தொலைவில் உள்ளவற்றை பார்க்க வேண்டும் என்றாலும் நமது லைட் சோர்ஸ் அதன் மீது விழ எவ்வளவு நேரம் எடுக்கும் நாம் 3 to 3 into 10 to the power of 8 அதாவது ஒளியின் வேகம் நேரம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் உங்கள் தாயையோ அல்லது பாட்டியையோ பார்க்க வேண்டுமானால் கண்களை மூடி யோசித்தால் போதும் அவர்களின் பிம்பம் உடனே தோன்றுகிறது உங்களின் மனதில் இருக்கும் நபர்களை உங்களால் மனக்கண்ணில் எளிதில் பார்க்க முடிகிறது இவைதான் நம் மனதின் வரைபடங்கள் மற்றும் நினைவுகள் இவைதான் ஒரு உருவத்தை ஒரு எண்ணத்தை ஒளியின் வேகத்தில் உருவாக்குகின்றன உருவத்தை விட எண்ணங்கள் விரைவில் தோன்றுகின்றன அதைப் பற்றிய ஆராய்ச்சி இன்னும் முடியவில்லை அதைப்பற்றி நாம் நமது கடைசி பாடத்தில் பேசுவோம் Helmholtz ஒரு முக்கியமான நபர் ஆவார் அவர் நரம்பு மண்டலத்தின் வேகத்தை அளக்கும் முறையை கண்டறிந்தார் நரம்பு மண்டலத்தின் வேகம் தான் உங்களுடைய ரியாக்ஷன் டைம் தீர்மானிக்கிறது நமது மூளையின் வேகம் 0 5 லிருந்து 20 meter per second இல் செயல்படுகிறது 5 ஆனது நியூரான்கள் சம்மந்தப்பட்டவை அது கார் டெக்ஸ் உடன் மிகவும் மெதுவாக இணைகிறது தூரத்திலிருக்கும் நியூரான்கள் 120 மீட்டர் செகண்ட் இல் Myelin Sheath ஆல் கவர் செய்யப்படுகின்றன நாம் அதை பற்றி பேசுவோம் மேலும் Helmholtz ஒரு அதிபுத்திசாலி ஆவார் அவர் Trichromatic Theory ஐ கொண்டுவந்தார் அவர்தான் Sensation மற்றும் Perception இ க்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை வெளியிட்டார் Perception ஆனது நமது மூளையின் நடுவில் தோன்ற கூடியதாகும் சென்சேஷன் என்பது நரம்புகள் அளவில் தோன்றுவதாகும் நீங்கள் Helmholtz எழுதிய Harmonics பற்றி படிக்க வேண்டும் அவர் இவ்வளவு அதிபுத்திசாலி ஆகவும் நிறைய கண்டுபிடிப்பவர் ஆகவும் இருப்பதற்கு கூட அவர் மூளையில் நியூரான்கள் தான் காரணம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காண்பிக்கிறேன் இங்கு புரொஜெக்ட் ஆகியிருப்பது Synapse இந்த Synaptic Cleft உடன் இருப்பது Dendrite ஆகும் அவை அனைத்தும் intracellular Structureஆகும் இப்போது அதைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் களை பாருங்கள் இவை மைக்ரோ டியூபெல்ஸ் வழியாக செல்கின்றன உங்களில் சிலபேர் Roger Penrose பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கணித மேதை ஆவார் அவர் Stuart Hameroff என்பவருடன் இணைந்து Basis Of Consciousness பற்றியும் மைக்ரோ டியூபெல்ஸ் பற்றியும் நிறைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஆகவே இந்த டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோ டியூப் பில்ஸ் போன்றதாகும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கள் மிகச்சிறிய அணுக்கள் போல நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த கடைசியிலிருந்து இந்த Axon terminal வரை நகர்ந்து வருகின்றன இந்த நீல நிற பொருள் என்ன நீங்கள் இந்த செல் பாடியையும் Axon ஐ அம் பார்த்தால் Ionic current நகர்வதை உணர்வீர்கள் இதுதான்Myelin Sheath ஆகும் இதுதான்Myelin Sheath ஆகும் நான் உங்களிடம் வயரிங் பற்றியும் பேசியுள்ளேன் நாம் அந்த ஒயரை அடர்த்தியானதாக செய்தால் அதன் அளவு அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் ஆனால் உங்களால் பல அளவுகளில் அவற்றை பொருத்த முடியாது ஆகவே எல்லா நியூரான் களும் Myelinated இருப்பதில்லை தொலைவிலிருந்து வரும் நியூரான்கள் அதாவது மூளையிலிருந்து முதுகு தண்டு வடத்திற்கு வரும் நியூரான்கள் Myelinated ஆக உள்ளன அவ்வாறு Myelinated ஆக இல்லாதவை மின்சாரத்தை கடத்துகின்றன இந்தMyelinated பகுதியில் மின்சாரம் எங்குதான் பாய்கிறது இந்த மஞ்சள் பகுதிகளுக்கு நடுவில் நீல நிற கரன்ட் பாய்கிறது பாருங்கள் இது தான் அனைத்தையும் வேகமாக வேலை செய்ய வைக்கிறது இவை Saltatory Conducti on என்று கூறப்படுகின்றன இல்லையென்றால் nonMyelinated என்று அழைக்கப்படுகின்றன இந்தப் பகுதியும் இந்தப் பகுதியும் Myelinated ஆக உள்ளது இந்த பகுதியில்தான் Receptor ங்களின் செயல்பாடுகள் நடைபெறுகின்றன இந்த பகுதியில்தான் சோடியம் பொட்டாசியம் உள்ளேயும் வெளியேயும் சென்று வருகின்றன இந்த Axon ஒரு Myelin Sheet ஆகும் நமது மூளையின் உண்மையான மின்னோட்ட செயல்பாடு எது என்ன நியூரான்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்ட பிறகு அவை உடனடியாக எதுவும் செய்வதில்லை ஆனால் அவை எலக்ட்ரிகல் ரீதியாக ஆக்டிவ் ஆக இருக்கின்றன இதை நாம் பிறகு பார்க்கலாம் இங்கு Resting Potential என்ற ஒன்று உள்ளது நான் உங்களுக்கு Lipid Layer பற்றி புரோட்டின் லேயர்பற்றி பொட்டாசியம் மற்றும் சோடியம் சேனல்கள் பற்றி கூறியுள்ளேன் அங்கு இவ்வாறு தான் நடக்கிறது Resting N euronsஆனவை impulse கடத்துவது இல்லை அங்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பாயும் மின்னோட்டம் வேறுபடுகிறது பொட்டாசியம் உள்ளே செல்லும்போது சோடியம் வெளியே வருகிறது சோடியம்ATPase இக்கு வெளியே பாசிட்டிவ் Charge ம் உள்ளே நெகட்டிவ் சார்ஜும் ஏன் இருக்கிறது நான் உங்களுக்கு Enzyme பற்றி கூறியுள்ளேன் அதில் பொட்டாசியம் மற்றும் சோடியத்தின் எண்ணிக்கை வேறுபடும் என்றும் கூறியுள்ளேன் 3 molecule சோடியம் வெளியில் இருக்கும் போது 2 molecule பொட்டாசியம் உள்ளே இருக்கிறது இதுதான் ஒரு சோடியம் பொட்டாசியம் பம்ப் எனப்படுகிறது இது வேலை செய்வதை நிறுத்தியவுடன் மூளைச்சாவு ஏற்படுகிறது இந்த செல்லின் exterior எல் பொட்டாசியம் குறைவாகவும் சோடியம் அதிகமாகவும் உள்ளது மூளை இவற்றை சமநிலையில் வைக்கிறது சோடியம் பொட்டாசியம் பம்ப் இதை ஆற்றல் மிக்கதாக ஆக்குகிறது இதனால் ஒரு கன்சன்ட்ரேஷன் உருவாகிறது மற்றும் சோடியம் பொட்டாசியத்தின் எலக்ட்ரிக்கல் கிரேடிஅண்ட் ஆனது செல்லில் இருந்து difuse ஆகி வெளியே வந்துவிடுகிறது சோடியம் difuse ஆகி உள்ளே செல்கிறது ஆனால் மெம்பரேன் ஆனது பொட்டாசியத்தை மட்டுமே அனுமதிக்கிறது இதனால் ஒவ்வொரு Resting Membrane க்கும் minus 70 milli Volt ஆக இருக்கிறது இது ஒவ்வொரு neuon க்கும் நடக்கிறது இதுவும் ஒரு மின்னோட்ட செயல்பாடு ஆகும் நீங்கள் ஒரு மின் விளக்கை அணைக்கும் போது அதற்குமேல் அங்கு ஒளி இருப்பதில்லை நீங்கள் கம்ப்யூட்டரின் சுவிட்சை அணைக்கும் போது அதன் சார்ஜர் மட்டுமே அணைகிறது கம்ப்யூட்டர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அது தன் கடிகாரத்தை கூட சரியாக வைத்துக்கொள்கிறது Minus 70 milli Volt தான் அடிப்படையான Resting potential அவ்வாறான மெம்பரேன் தான் Polarized என்று அழைக்கப்படுகிறது ஆகவே பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மைனஸ் 70 milli volt தான்Polarized என்று கூறப்படுகிறது

இங்கு என்ன நடக்கிறது எலெக்ட்ரிக் கரண்ட் வருகிறது இது ஒரு டென் ரைட் இது ஒரு Axon இங்கு ஒரு Receptor உள்ளது இங்குதான் நியூரோ கெமிக்கல்ஸ் உள்ளது இதுதான் வேதிப்பொருள்களை மாற்றுகிறது இங்கு ஒரு சோடியம் உள்ளே நுழைந்தவுடன் அதன் உட்புறம் பாசிட்டிவ் கரண்ட் ஆக மாறுகிறது இது மெம்பரேன் இது sodium இதற்கு அளிக்கும் permeability ஆகும் இப்போது உங்களுக்கு நினைவிருந்தால் யோசித்துப் பாருங்கள் மெம்பரேன்ஒருவேளை பொட்டாசியத்திற்கு permeable ஆக இருந்தால் பொட்டாசியம் தானே ஒரு கன்சன்ட்ரேஷன் Gradient கொண்டிருக்கும் நீங்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் மூளைக்குள் என்ன நடக்கிறது என விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும் ஆகவே திடீரென்று இந்த Ligand gated அல்லது Voltag gated ஜன்னல் திறந்து கொண்டால் சோடியம் உள்ளே சென்றுவிடுகிறது அது உள்ளே சென்றதும் நிறைய Voltage gated ஜன்னல்கள் திறந்து கொள்கின்றன இது திடீரென்று கிடைக்கும் தகவல்களை போன்றதாகும் ஒளியின் வேகத்தில் கிடைக்கும் தகவல்களை நாம் Quantum Entanglement என்று அழைக்கிறோம் இது தொடர்ந்து நடக்க மெம்பரேன் Sodium இக்கு permeable ஆக மாறுகிறது இந்த சோடியத்தின் நுழைதல் minus 70 volt ஆன resting potential ஐ பாதிக்கிறது அதன் உட்புறம் பாஸிடிவ் ஆகவும் வெளிப்புறம் நெகட்டிவ் ஆக மாறும் போது அது depolarization என்றழைக்கப்படுகிறது இப்போது minus 70 milli Volt இல் இருந்து minus 55 milli Volt ஆக whole gradient உயரும்போது நியூரான்கள் excited ஆக மாறுகின்றன இதுதான் threshold level என்றழைக்கப்படுகிறது இந்த Graph ஐ பார்த்தால் தெரியும் இது 70 milli volt இல் இருந்து செல்கிறது இதுHyperpolization ஆகும் ஒருவேளை வெளியே அதிக அளவில் சோடியம் இருக்கலாம் இந்த Excitation இன் threshold கிட்டத்தட்ட minus 55 milli volt ஆகும் இங்கிருந்து இவை செயல்படும்போது அதுaction potential என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த action potential ஆனது ஒரு பகுதியாக நடக்க முடியாது அது முழுமையாக நடக்க வேண்டும் அல்லது நடக்காமல் இருக்க வேண்டும் இந்த Excitation இன் threshold ல் depolarization இங்கு வந்தால் அதாவது மைனஸ் 55 இ க்கும் அப்பால் இருந்தால் அது எவ்வாறு excite ஆகும் மேலும் இங்கு போதுமான எக்சைட்மென்ட் இருந்தாலோ போதுமான Glutamate இருந்தாலோ 1000 முதல்10000 வரை நியூரான்கள் இருந்தாலோ அவை firing excitatory signals கொடுத்தாலோ அவை fire செய்யும் ஆனால் அங்கு அதிக அளவில்inhibitory ஆக இருந்தால் அவை fire செய்வதில்லை ஆகவே depolarization ஆனது threshold அடைய போதுமானதாக இருப்பதில்லை அதனால் action potential உருவாக்கப்படுவதில்லை அது axon வழியாகவே action potential அலை அனுப்புகிறது இப்போது என்ன நடக்கிறது இதன் ஒரு பகுதி depolarized ஆக ஆகிவிடுவதால் விரைவிலேயே அது repolarized ஆகவும் மாறிவிடுகிறது இது ஒரு patch ஆக இருக்கிறது இது உள்ளே சென்று பாசிட்டிவ் ஆகவும் பிறகு நெகட்டிவ் ஆகவும் மாறி மாறி வருகிறது ஆனால் இந்த depolarizing அலை அருகில் இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் பரவுகிறது எனவே இந்த repolarized பகுதி சிறிது நேரத்திற்கு செயல்பாடு ஏதுமின்றி இருக்கிறது இது refractory period என்று அழைக்கப்படுகிறது இந்த சமயத்தில் நீங்கள் அனுப்பும் எந்த சமிக்ஞைகளும் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை ஆகவே இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் அங்கு நடக்கிறது நீங்கள் பார்த்தீர்களானால் இது depola rization மற்றும் repolarization அலையை சுமந்து செல்கிறது பிறகு axon terminal அடைந்து அதை அடுத்த நியூரான் இக்கு கெமிக்கல் gating வழியாக அளிக்கிறது இப்படித்தான் வேலை செய்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த threshold crossing சோடியம் பொட்டாசியம் இவற்றில் எவையெல்லாம் கெமிக்கல் சுவிட்சிங் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அவை அனைத்தையும் மருந்துகள் மூலம் குணப்படுத்தலாம் இவ்வாறுதான் அவை மிக வேகமாக பயணிக்கின்றன மேலும் myelin இருப்பு velocity அதிகரிக்கிறது இங்கு ஒரு கேபிள் போன்ற அமைப்பு உள்ளதால் அயோனிக் கரண்ட் jump செய்து செல்கிறது இல்லாவிடில் அவை தொடர்ச்சியாக செல்லவேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன் இது axon hillock இல் இருந்து தொடங்குகிறது இங்கு இருக்கும் cell body இந்த dendrites ஐ dipole செய்கிறது இங்கு வரும் dendrites transmit செய்யப்படுகின்றன Depolarization இங்குதான் தொடங்குகிறது இந்த மெம்பரேன் ஆனது விரைவாக repolarize செய்யப்படுகிறது இங்குதான் அந்த சுவாரசியமான பகுதி வருகிறது இங்கு இந்த inhibitory excitatory நடக்கும் வேளையில் அங்கு நியூரான்கள் எவ்வாறு வருகின்றன அங்கு Postsynaptic Potential என்ற ஒன்று உள்ளது மேலும் அங்கு ESSP மற்றும் IPSP என்ற பகுதிகளும் உண்டு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு linear pocess போன்று தோன்றினாலும் அங்கு நிறைய non linear ஆக்டிவிட்டி தான் நடக்கின்றன ஏனெனில் அங்கு வரும் நியூரான்களில் சில excitatoryஆகவும் சில inhibitory ஆகவும் உள்ளன மேலும் சில கதிர்கள் ஆகவும் trigger zone ஆகவும் உள்ளன இங்குதான் action potential உள்ளது அவை excitatory postsynaptic potentials ஆகும் இவை inhibitory postsynaptic potentials ஆகும் அவை வருவதை நீங்கள் பார்க்கலாம் இவை அனைத்தும் மிகச்சிறிய மின்னூட்டங்கள் ஆகும் இந்த சிறிய மின்னூட்டங்கள் ஐ நீங்கள் ஒரு நியூரான் க்கு அனுப்பினால் சில EPSP ஆல் அது நடப்பதில்லை ஏனெனில் அங்கு excitement இருந்தால் inhibitory எம் இருக்கும் ஆகையால் ஒன்றையொன்று cancel செய்கின்றன என்ன நடக்கிறது இந்த Sub multiple neurons வேலை செய்யத் தொடங்குகின்றன இங்கு 10000 synapses உள்ளன அவை பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கின்றன இங்கு ஒரு summation நடக்கிறது இந்த summation spatial summ ation அல்லது temporal summation ஆகவே இருக்கலாம் Spatial என்பது கொடுக்கப்பட்டு இருக்கும் இடத்தில் இருக்கும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் நியூரான்கள் ஆகும் இவை நியூரோ டிரான்ஸ்மிட்டர் களைப் பொறுத்து எதிர்வினை புரிகின்றன இது அங்கு GABA அதிக அளவில் இருக்கிறதா அல்லது Glutamate அதிக அளவில் இருக்கிறதா என்பதைப் பொறுத்தே அமைகிறது இந்த முழு செயல்பாடும் chemical gating அல்லது electrical signalling ஐ பொறுத்தே அமைகிறது Cortex இன் ஆறு அடுக்குகளில் இந்த நியூரான்கள் இருக்கும் இந்த forms ஆனது dipole என அழைக்கப்படுகிறது நீங்கள் இந்த simple electrode ஐ head silver இல் வைக்கும்போது அது மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது நான் அடுத்த பாடத்தில் எவ்வாறு இந்த மின்னோட்டத்தை அளவிடுவது எனக் கூறுகிறேன் இந்த dynamic moving current மூளையில் இருந்து வருகிறது நமது மூளைக்கு 3 coverings உள்ளன அதற்கு நிறைய blood vessels உள்ளன அதற்கு பெரிய அடர்த்தியான மண்டை ஓடு உள்ளது அது முடிகளால் மறைக்கப்பட்டுள்ளது எனவே amplitude ஆனது ஒருவேளை குறையலாம் இதுதான் EG இன் அடிப்படையாகும் ஆகவே நினைவில் கொள்ளுங்கள் மூளையின் மின்னோட்டம் எலக்ட்ரான் கரண்ட் அல்ல மாறாக அயோனிக் கரண்ட் ஆகும் ஓரிடத்தில் மின்னோட்டம் இருக்கும்போது அதை சுற்றிலும் காந்தப்புலம் இருக்க வேண்டும் ஆகையால் நம் மூளையில் எலக்ட்ரோ magnetism உள்ளது நமது மூளை புவியீர்ப்பு சக்தி உடன் இந்த காந்தப்புலம் வழியாக தொடர்பில் உள்ளது நாம் அடுத்த பாடத்தில் எலக்ட்ரோ மேக்னடிக் ஆக்டிவிட்டி பற்றி விரிவாகப் படிப்போம் வணக்கம்